மனித வள மேலாண்மை குறித்த ஐந்தாவது அமர்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மனித வள மேலாண்மை பகுதி ஒன்றின் அடித்தளங்கள் இங்கே தரப்படுகிறது நாம் இன்று செயல்திறனில் ஏற்படும் சில பிரச்சனைகள் பற்றிப் பேசப் போகிறோம் மனிதவள மேலாண்மையின் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதித்து வருகிறோம் HRM என்றால் என்ன என்பது குறித்துப் பேசினோம் செயல்திறன் எப்படி மதிப்பிடப்படுகிறது என்று பார்த்தோம் ஆகவே இன்று நாம் செயல்திறன் மேலாண்மையின் சிறப்பம்சம் பற்றி பேசப் போகிறோம் ஆகவே மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் இவை அனைத்தும் நான் பயன்படுத்தி விட்டு உங்களுக்குத் தருகின்ற மெட்டீரியல் பற்றிய தகவல்கள் ஆகும் ஆகவேநாம்நேரடியாகச்செயல்திறன்மேலாண்மை க்குசெல்வோம் போன வகுப்பில் செயல்திறன் மேலாண்மையின் விளக்கங்கள் குறித்து நாம் பேசினோம் செயல்திறன் மேலாண்மை என்பது என்ன என்று நான் கூறினேன் நடைமுறையில் உள்ள செயல்திறன் மேலாண்மை பற்றிக் கூட நான் உங்களிடம் சொன்னேன் இது என்ன செய்கிறது எப்படி இது பயன்படுகிறது என்பதைப் பற்றி நான் உங்களிடம் சொன்னேன் நாம் விவாதிக்காத பகுதி என்னவென்றால் செயல்திறன் மேலாண்மை அமைப்பு ஆகும் ஆகவே செயல்திறன் மேலாண்மை அமைப்புகள் என்னென்ன அவை என்ன செய்கின்றன என்பது குறித்து நான் உங்களுக்குச் சுருக்கமாகச் சொல்கிறேன் செயல்திறன் மேலாண்மை அமைப்பு என்பது செயல்திறனின் மூலோபாய மேலாண்மையை எளிதாக்குவதற்கான செயல்முறைகளை ஒருங்கிணைத்து நடைமுறைப்படுத்துவதை ஆதரிக்கின்ற ஒரு நிறுவன கட்டமைப்பாகும் அல்லது மாதிரியாகும் இது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் இதன் அர்த்தம் என்னவெனில் ஒவ்வொரு படிநிலையாகச் செயல்படுத்தப்படும் லாஜிக்கல் நடைமுறை கட்டமைப்பு முறைமை ஆகும் இது படிப்படியாக வருகின்ற தெளிவான முறைமை ஆகும் இது மேனேஜர்களுக்கு அவர்களுடைய பணியாளர்களின் செயல்திறனை நிர்வகிப்பதற்கு அல்லது அவர்களுடைய பணியாளர்களின் செயல்திறனை மேற்பார்வையிடுவதற்கு உதவுகிறது மேலும் மேனேஜர்கள் தங்களுடைய பணியாளர்களை அவர்களுடைய வரம்பிற்குள் நிறுவன எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அவர்கள் செய்ய வேண்டியதிற்கு ஏற்ப நிறுவனத்தின் இலக்குகளை அடையும் பாதையில் அவர்கள் கொண்டிருக்கும் வளங்களிடம் உதவியுடன் சிறப்பாக அல்லது உகந்ததாகச் செயல்பட வைக்க உதவுகிறார்கள் அடுத்தது என்னவென்றால் செயல்திறன் மேலாண்மை அமைப்பைக் குறிப்பிடுகின்ற நிறுவனத்தின் பண்புகளாகும் இதைத் தான் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பரோன் ஆகியோர் பரிந்துரைத்தார்கள் ஆகவே நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் செயல்திறன் மேலாண்மை அமைப்பை நடைமுறைப்படுத்திய ஒரு நிறுவனம் பொதுவாகக் கீழே கொடுக்கப்பட்ட விஷயங்களைச் செய்கிறது அல்லது செயல்திறன் மேலாண்மை அமைப்பை நடைமுறைப்படுத்திய ஒரு நிறுவனம் பின்வரும் செயல்களை மேற்கொள்வதாக உறுதி அளித்துள்ளது என்று ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பரோன் கூறினார்கள் நிறுவனம் மேற்கொள்கின்ற முதல் செயல் என்னவெனில் அதன் நோக்கங்கள் குறித்த விளக்கங்களை அதன் எல்லா பணியாளர்களுக்கும் எடுத்துச் சொல்கிறது இப்படிச் செய்வதால் நிறுவனம் எதை நோக்கிப் பயணிக்கிறது தாங்கள் எதை நோக்கிப் பயணிக்க வேண்டும் என்பதை பணியாளர்கள் தெரிந்து கொள்வார்கள் இரண்டாவதாக நிறுவனம் செய்யும் செயல் என்னவெனில் பரந்த நிறுவன நோக்கங்களோடு தொடர்புடைய துறைசார்ந்த மற்றும் தனிப்பட்ட செயல்திறன் இலக்குகளை நிர்ணயிக்கிறது அதாவது செயல்திறன் மேலாண்மை அமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக ஒப்புக் கொண்ட ஒரு நிறுவனம் இலக்குகளை நிர்ணயிக்கிறது குறிக்கோள்களை நிர்ணயிக்கிறது அளவிடக்கூடிய விளைவுகளை நிர்ணயிக்கிறது இவை அனைத்தும் அந்நிறுவன பணியாளர்களுக்குத் தெரிவிக்கப்படுகிறது இந்த இலக்குகள் பரந்த அளவிலானவை நிறுவனம் இறுதியாக எதை நோக்கி முன்னேறுகிறது என்பதோடு இவை தொடர்புடையது ஆகவே நிறுவனம் தன் பணியாளர்களிடம் அதன் விருப்பம் என்ன என்பதைச் சொல்கிறது தத்துவம் சார்ந்த பொதுவான நோக்கத்தை இது எடுத்துரைக்கிறது மேலும் இது இந்த நோக்கத்தை நிறுவனத்திற்குள் உள்ள வெவ்வேறு வித பணியாளர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அவர்களால் வேலை செய்யப்பட்ட அவர்களால் அடையப்பட்ட அளவிடக் கூடிய விளைவுகளாகப் பிரிக்கிறது ஆகவே தாங்கள் எதை நோக்கி முன்னேறிச் செல்கிறோம் என்று பணியாளர்களுக்குத் தெரியும் இத்தகைய இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் எப்படி உள்ளது என்பதற்கான முறையான மதிப்பாய்வை நடத்துகிறது ஆகவே இப்போது இத்தகைய இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் பணியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நிறுவனம் எதிர்பார்க்கிறது என்பதை அவர்களிடம் சொன்ன பின்னர் நிறுவனமானது அவர்கள் வெளியிடுகின்ற வேலையை எப்படி மதிப்பாய்வு செய்யும் எப்படி அந்த வேலையை மேற்பார்வையிடும் வெளியிடப்படும் வேலையை இது எப்படிக் கண்காணிக்கும் அல்லது எவ்விதத்தில் அதை முன்னேற்ற உதவும் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் நோக்கங்களின் பாதையில் வேலையை எப்படி அளவிடும் என்பதையும் அவர்களிடம் சொல்லும் இது பயிற்சி மேம்பாடு மற்றும் வெகுமதி சார்ந்த விளைவுகளைக் கண்டறிவதற்காக மதிப்பாய்வு செயல்முறையை மேற்கொள்கிறது இப்போது முறைசார்ந்த அமைப்பில் செயல்திறனை அளவிடுவதாக அல்லது செயல்திறனை நிர்வகிப்பதாக உறுதி மேற்கொண்ட நிறுவனமானது இலக்குகளை நிர்ணயிப்பது பணியாளர்களுக்கு எவ்விடத்தில் எந்நிலையில் பயிற்சி தேவைப்படுகிறது என்பதைக் கண்டறியும் பொருட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமென பணியாளர்களிடம் சொல்வது போன்ற அனைத்து செயல்முறையையும் பயன்படுத்தும் இது பணியாளர்களின் தவறுகளைச் சுட்டிக் காட்டப் பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை அவர்களிடம் சொல்லி அந்த ஃபீட்பேக்கை அவர்களுடைய வேலைகளிலிருந்து நீக்கவும் செய்கிறது இது ஒன்றும் முதன்மை நோக்கம் கிடையாது பணியாளர்கள் இங்கே எதை அடைய வேண்டுமோ அதை அடையும் பொருட்டு நம்முடைய பணியாளர்களுக்கு இன்னும் கூடுதலாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைக் கண்டறிவதே முதன்மை நோக்கம் ஆகும் நமக்கு என்ன தேவை என்பதை அவர்களிடம் கூறுகிறோம் அது எப்போது தேவை என்பதையும் அவர்களிடம் கூறியிருக்கிறோம் நாம் எப்படி அளவிடப் போகிறோம் அவர்களால் என்ன செய்ய முடியும் ஆகியவற்றையும் நாம் அவர்களிடம் கூறி இருக்கிறோம் இப்போது அதனுடன் சேர்த்து பயிற்சி மேம்பாடு மற்றும் வெகுமதியின் முடிவுகள் அடிப்படையில் அனைத்து வகையான வளங்களை அவர்களுக்குத் தருகிறோம் ஆகவே நாம் அவர்களை எப்படி ஊக்கப்படுத்தலாம் அவ்வாறு ஊக்கப்படுத்தினால் அவர்களிடம் இருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் ஆகியவை அடங்கியது தான் வெகுமதி அமைப்பு ஆகும் இது செயல்திறனை முன்னேற்றுவதற்காக மொத்த செயல்முறையையும் மதிப்பாய்வு செய்கிறது எனவே செயல்திறன் மேலாண்மையை மேற்கொள்வதாக ஒப்புக் கொண்ட நிறுவனம் அதன் திட்டம் என்ன என்பதிலும் கவனம் செலுத்துகிறது மேலும் இதில் சிறப்பாக எதைச் செய்ய முடியும் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறது இது வழக்கமான அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட செயல்திறன் தேவைகளைப் பற்றி எடுத்துச் சொல்வதற்கான ஓர் வழியாக முறைசார் மதிப்பீட்டு நடைமுறைகளைப் பயன்படுத்துகிறது ஆகவே செயல்திறன் மேலாண்மை அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதாக உறுதி மேற்கொண்ட ஒரு நிறுவனமானது இத்தகைய முறைசார் மதிப்பீட்டு நடைமுறைகளைப் பயன்படுத்துகிறது நான் போன முறை உங்களிடம் சொன்னது போல் மதிப்பீடு என்பது செயல்திறனை மேம்படுத்துவதற்காக நீங்கள் பணியாளருடன் அமர்ந்து என்ன எதிர்பார்க்கப்பட்டது என்ன செய்யப்பட்டது இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் பணியாளருக்கு என்ன தேவைப்படுகிறது பணியாளர் எப்படிப் பயன்படுத்தலாம் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பது குறித்த ஃபீட்பேக்கை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் ஆகவே செயல்திறன் மேலாண்மையை மேற்கொள்வதாக உறுதி மேற்கொண்ட நிறுவனம் செய்யக்கூடியது இவைகள் தான் இது செயல்திறன் மதிப்பீடு ஆகும் அடுத்து இருப்பது மதிப்பீட்டின் நோக்கங்கள் ஆகும் செயல்திறன் மதிப்பீட்டின் முதல் நோக்கம் என்னவெனில் தகவல்தொடர்பு ஆகும் நாம் ஏன் மதிப்பீடுகளை செய்கின்றோம் மதிப்பீடு என்றால் என்ன மதிப்பீடு என்பது எதிர்பார்க்கப்பட்ட வேலையையும் செய்து முடிக்கப்பட்ட வேலையையும் பொறுத்து பணியாளருக்கு ஃபீட்பேக் தரும் செயல்முறையைக் குறிக்கிறது ஆகவே மதிப்பீட்டு நோக்கங்களில் முதல் நோக்கம் தகவல் தொடர்பு ஆகும் தகவல் தொடர்பு என்பது நீங்கள் பணியாளருடன் நேருக்கு நேர் அமர்ந்து அவர்களிடம் பேசுகிறீர்கள் அவர்களுடன் கலந்து பேசி மதிப்பீடு செய்யும் சமயத்தில் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நோக்கம் என்னவென்றால் தனிப்பட்ட செயல்திறன் அம்சங்கள் அனைத்தையும் பற்றிய இரு வழி உரையாடலைத் திறப்பதற்கான வாய்ப்பை அளிப்பதாகும் இது பணியாளரிடம் நீங்கள் இதைச் சரியாகச் செய்தீர்கள் இதைத் தவறாக செய்தீர்கள் என்பதை எடுத்து சொல்வதொடு மட்டுமல்லாமல் பணியாளர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது பணியாளரால் ஏன் இதைச் செய்ய முடியவில்லை அல்லது பணியாளருக்குச் சிறந்த செயல்திறனை தரக் கூடிய காரணிகள் என்னென்ன இருந்தன முதலியவற்றையும் கண்டுபிடிக்கிறது மேலும் எதிர்பார்ப்புகள் பதவிகள் லட்சியங்கள் மற்றும் செயல்திறனைப் பாதிக்கக் கூடிய பிரச்சனைகள் ஆகியவற்றை விவாதித்து தெளிவுப்படுத்துகிறது ஆகவே மதிப்பீட்டிற்கான மீட்டிங்கினுடைய இன்னொரு இலக்கு என்னவெனில் பணியாளர் நிறுவனத்திடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் மேலும் நிறுவனத்தினால் அந்த எதிர்பார்ப்புகளைப் பூர்த்திசெய்ய முடியுமா அவை நிறைவு செய்யப் பட்டதா பணியாளரின் வளர்ச்சிக்கு உதவுவதற்கு அல்லது நிறுவனத்திடமிருந்து அவர்கள் எதிர்பார்த்தவைகளைப் பூர்த்தி செய்வதற்கு நிறுவனத்தால் என்ன செய்ய முடியும் என்பதைக் கண்டறிவதாகும் பதவிகள் லட்சியங்கள் மற்றும் செயல்திறனை பாதிக்கின்ற பிரச்சனைகள் ஆகிய அனைத்தையும் கண்டறிவதை இது குறிக்கிறது நாம் எல்லோருமே மனிதர்கள் தான் நாம் எல்லோருமே பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் நிறுவனத்திற்குச் செல்லவில்லை நிறுவனத்தில் நாம் பார்க்கும் வேலை எந்தளவிற்கு நம்முடைய இலக்குகளை அடைய வைக்கிறது அல்லது நம்முடைய இலக்குகளைப் பூர்த்தி செய்ய வைக்கிறது என்பதையும் காண விரும்புகிறோம் ஆகவே நம்மிடம் வேறுபட்ட இலக்குகள் பல உள்ளன எடுத்துக்காட்டாக ஆசிரியர் வேலையைப் பற்றி என்னால் பேச முடியும் என்னுடைய வேலையில் எங்களில் பலர் கொண்டிருக்கும் இலக்குகளில் ஒன்று எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் கண்டிப்பாக எங்கள் எல்லோருக்குமே பணம் தேவைப்படுகிறது தான் அதோடு கூட இந்த நிறுவனத்தில் எங்களுக்கு அதிக சுதந்திரம் அளிக்கப்படுகிறது இது அற்புதமான ஒன்று ஆகவே நாங்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறோம் கரக்பூர் மிகப்பெரிய இடம் ஒன்றும் அல்ல குறிப்பிட்ட எல்லைகளைக் கொண்ட ஒரு சிறிய நகரம் தான் ஆனாலும் கூட நாங்கள் எல்லோருமே இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இதற்கு எளிய காரணம் எங்களில் பலர் தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக் கொள்கின்ற இலக்கை கொண்டிருப்பது தான் மேலும் நாங்கள் கற்றுக் கொள்ள வேண்டியது எதுவாயினும் அதைக் கற்கச் சுதந்திரம் அளிக்கப்படுகிறது எங்கள் மாணவர்களுக்குச் சிறந்த தகவல்களை அளிப்பதற்காக நாங்கள் எந்த துறையில் ஆராய்ச்சி நடத்த விரும்பினாலும் அதைச் செய்ய முடியும் ஆகவே எங்களுடைய கல்வி திறனை வளர்த்துக் கொள்ளவும் வடிவமைக்கவும் சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வகுப்பறையில் நாங்கள் நுழைந்த தருணத்திலிருந்து இந்த நிமிடம் வரை நாங்கள் கற்றதை உங்களுக்கு கற்றுத் தந்து எங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்தி கொள்கிறோம் ஆகவே சுதந்திரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் மற்ற பல்கலைக்கழகங்களில் இப்படி ஒரு வசதி இருக்காது என்பதை என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும் மற்ற பல்கலைக்கழகங்களில் இதுபோன்ற வசதிகள் அளிக்கப்படுவதில்லை ஆனாலும் தனிப்பட்ட முறையில் சிந்திக்கின்ற சீனியர் ஆசிரியர்கள் நிறையப் பேர் தங்களுடைய சொந்த வேகத்தில் தங்கள் தவறுகளைத் தெரிந்து கொண்டு ஒரு வேலையை செய்யக் கூடிய மிகப்பெரும் வாய்ப்புகளைப் பெறுகிறார்கள் நிறைய கற்றுக் கொண்டு முன்னேற நினைக்கிறார்கள் அவர்கள் முன்னேற்றம் பெற நிறைய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது ஆகவே மதிப்பீடுகளில் ஈடுபடுகின்ற விஷயமும் இது தான் இது நமக்கு ஃபீட்பேக் தேவைப்படுகின்ற ஒன்று இது ஓபன் டயலாக் செயல்முறையைக் கொண்டுள்ளது என்பதை நான் உறுதியாகச் சொல்லுவேன் இதன் விளைவாக ஆசிரியர் துறையில் இவ்வகையான சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது ஒருபுறம் நம்மிடம் பல்கலைக்கழகங்கள் உள்ளன அங்குள்ள பாடத்திட்டங்களில் ஏதாவது சிறியதாக ஒன்றைச் சேர்ப்பதற்கும் பல கட்ட மீட்டிங்கும் ஒப்புதல்களும் தேவைப்படுகிறது அதுவே மறுபுறம் நம்மிடம் இந்தியன் இன்ஸ்ட்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்ட்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற உயர் கல்விக்கான அட்டானமௌஸ் நிறுவனங்கள் உள்ளன இங்கே நமக்குச் சிந்தனைக்கான சுதந்திரம் அளிக்கப்படுகிறது பணியாளர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு இவ்வகையான சுதந்திரத்தை அளிப்பவர்கள் அவர்கள் தரப்பு விளக்கத்தைக் கேட்ட பின்னர் ஆசிரியர்கள் கடைசி நிமிடம் வரை தொடர்ந்து தங்களைப் புதுப்பித்து கொண்டே செல்ல முடிந்தால் அது அவர்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்ட பின்னர் சுதந்திரம் அளிக்க முனைகிறார்கள் மேலும் ஆசிரியர்களுக்கு இவ்வகையான சுதந்திரம் அளிக்கப்பட்டால் அவர்கள் இதை மிகவும் புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்துவார்கள் எனவே இவை அனைத்துமே மதிப்பீட்டுச் செயல்முறையின் விளைவாகவே சாத்தியமாகிறது மற்றொன்று என்னவெனில் ஆக்கப்பூர்வமான தொழில்கள் ஆகும் அனைத்துமே தடுக்கப்பட்டிருப்பதால் பணியாளர்களால் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளையோ அல்லது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ அளிக்க முடியாது ஆனால் அவர்களின் சிந்தனைக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டால் அது அவர்களை மிகவும் ஆக்கப்பூர்வமாக மாற்ற உதவுகிறது மேலும் நிறுவனம் நிர்ணயிக்கின்ற விதிகளும் கொள்கைகளும் பணியாளர்களுக்கு எப்படித் தெரியும் இதனைத் திறந்த இரு வழி தொடர்பு வாயிலாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் பணியாளர்களுக்கு தெரியும் ஏனெனில் நிறுவனம் ஒரு கட்டத்தில் தங்களுடைய பணியாளர்களுக்கும் சப்பார்டினேட்களுக்கும் நிர்வாகத்துடன் பேசுவதற்கான அவர்களின் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவதற்கான அவர்களின் கவலைகளையும் அவர்களின் தேவைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை அளிக்க முடிவு செய்கிறது தகவல்தொடர்பானது நிறுவனம் அளிக்கும் ஆதரவின் மூலம் தனிநபர் ஒருவர் வணிக நோக்கங்களுக்கு எப்படிப் பங்களிக்கிறார் என்பதில் கவனம் செலுத்துகிறது மதிப்பீட்டு நோக்கங்களில் இரண்டாவதாக இருப்பது வளர்ச்சி ஆகும் தகவல்தொடர்பை பொறுத்தவரை ஆம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எனக்குத் தெரியும் எனக்கு என்ன வேண்டுமென்று உங்களுக்குத் தெரியும் ஆகவே மதிப்பீட்டின் இரண்டாவது நோக்கம் என்னவெனில் ஒரு பணியாளரின் பதவியோடு இணைக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி மற்றும் நான் உங்களிடம் கூறிய தொழில் இலட்சியங்கள் ஆகியவற்றிற்கான வாய்ப்புகளைக் கண்டறிவதாகும் ஒரு ஆசியராக எங்களுடைய உயர் லட்சியங்களில் ஒன்று மென்மேலும் வளர்வது புதிய அறிவை உருவாக்குவது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வது போன்றவை ஆகும் மேலும் ஒரு செமஸ்டரில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேப்பர்களை வழங்க வேண்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வகுப்புகளில் பாடம் கற்பிக்க வேண்டும் இது தனிப்பட்டதாக எதையும் சார்ந்திராமல் சிந்தனை நிறைந்ததாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் ஃபீட்பேக் மூலம் மட்டுமே சாத்தியமாகிறது உங்களுடைய தனிப்பட்ட இலக்குகளை அடைய உதவுவதற்கு என்னால் இன்னும் கூடுதலாக என்ன செய்ய முடியும் என்பதை நிறுவனம் எங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் மிக அற்புதமாக வேலை செய்கிறீர்கள் நீங்கள் இதுபோன்ற அற்புதமான வேலையைச் செய்து அற்புதமான சேவையை நிறுவனத்திற்குத் தொடர்ந்து வழங்கினால் அது சிறந்த ஒரு செயலாக இருக்கும் நீங்கள் இதுபோல் மிக சிறப்பாக வேலை செய்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட இலக்குகளை அடைவதில் உங்களுக்கு உதவுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதில் நான் கவனம் செலுத்த வேண்டும் ஒருவேளை நாளைக்கு நான் ஜெர்மன் மொழியைக் கற்றுக் கொள்ள விரும்பலாம் அல்லது நாளைக்கு நான் சீன மொழியைக் கற்றுக்கொள்ள விரும்பலாம் நான் வகுப்புகளில் பாடம் கற்பிக்கும் வரை நல்ல தரமான ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் வரை போதிய நிர்வாக பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கும் வரை நிறுவனம் இதுபோன்ற தனிப்பட்ட இலக்குகளுக்கு ஆதரவு அளிக்கும் நான் நேராக என்னுடைய நிர்வாகத்திடம் சென்று புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ள எனக்கு ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகம் நிச்சயமாக எனக்கு உதவி செய்யும் ஆனால் நான் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்பது அவர்களுக்கு எப்படித் தெரியும் அவர்கள் எனக்காக வாய்ப்பினை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்னால் அங்கே சென்று இதுதான் எனக்கு வேண்டும் என்று அவர்களிடம் சொல்ல முடியும் அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கே நமக்கான சுதந்திரமும் ஆதரவும் அளிக்கப்படுகிறது அதாவது புதிய விஷயங்களை கற்றுத் தெரிந்து கொள்வதற்கு எல்லா வித ஆதரவும் கிடைக்கிறது இங்கே வயது ஒரு தடையாக இருக்காது பல நிறுவனங்களில் இதேபோன்ற அம்சங்கள் காணப்படுகின்றன புதிய விஷயங்களை கற்றுக் கொள்வதற்கும் தாங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் குறித்து இன்னும் நிறையத் தகவல்களைக் கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் தங்கள் பணியாளர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் மேலும் இது அவர்களின் தற்போதைய வேலைகளோடு தொடர்புடையதாகவும் இருக்கலாம் அல்லது தொடர்பில்லாததாகவும் இருக்கலாம் ஆகவே பணியாளர்கள் ஆர்வம் காட்டும் பகுதியில் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான தேவையை நிறுவனம் உணருகிறது பயிற்சி கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அளிப்பது பணியாளர்கள் தங்கள் நிறுவன செயல்திறனில் பங்களிப்பதை சாத்தியமாக்குவது மற்றும் அவர்களின் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவது ஆகியவை குறித்துப் பார்க்கலாம் இப்போது முரண்பாடான பயிற்சி எனப்படுகின்ற ஒன்றைப் பற்றிப் பேசுவோம் அதன் பின் இது தெளிவாகி விடும் நாம் எல்லோருமே புதிய திறன்களைக் கற்றுக் கொள்ள முயற்சிக்கிறோம் மேலும் இது நம்முடைய பணிச்சூழலில் ஒருவித அழுத்தத்தை உண்டாக்குகிறது நாம் இதைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் நிறுவனத்தின் தொடர் திட்டமிடலுக்கு ஏற்ப தனிநபர்களை மேம்படுத்த வேண்டும் தொடர் திட்டமிடல் என்றால் என்ன தயவுசெய்து இதை பற்றி நீங்களே உங்களுக்குள் கலந்துரையாடுங்கள் தொடர் திட்டமிடல் என்பது இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையை அல்லது பதவியை விட்டு விலகினால் இந்த பதவிக்கு வரும் இன்னொரு நபர் இப்பதவிக்கு ஏற்ப எப்படி தன்னை மாற்றிக் கொள்வார் என்பதை நாம் தீர்மானிப்பதைக் குறிக்கிறது ஆகவே எனக்கு அடுத்து வரும் நபருக்கான திட்டமிடலாக இது இருக்கும் நிறுவனமானது தொடர் திட்டமிடல் அமைப்பைக் கொண்டுள்ளது ஒரு வேலையை விட்டு A என்ற நபர் விலகுகிறார் B என்ற நபர் வந்து A நபரின் பதவியை ஏற்றுக் கொண்டால் நீண்ட காலமாக A நபர் செய்த வேலையையும் அந்த வேலைப் பதவி பற்றியும் B நபரிடம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அத்துடன் B நபர் அவ்வழியிலேயே வேலையை செய்யத் தொடங்குகிறாரா அல்லது A நபர் செய்ததை விட மிகச்சிறப்பாகச் செய்கிறாரா என்பதை கண்காணிக்க வேண்டும் ஆகவே இந்த செயல்முறை முழுவதும் தொடர் திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் காலியிடங்களை நிரப்புகின்ற தனிநபர்கள் அல்லது தங்களுடைய சீனியர்கள் விலகிச் சென்ற பதவிகளுக்கு வருபவர்களின் வளர்ச்சியே நிறுவனத்தின் தொடர் திட்டமிடல் எனப்படுகிறது இதுவும் ஃபீட்பேக் மதிப்பீடு மூலமாகவே வருகிறது ஊக்கம் என்பது மதிப்பீட்டின் இன்னொரு நோக்கமாகும் ஆகவே மதிப்பீட்டு நேர்காணலில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய ஜூனியர் பணியாளர் எப்படி மிகவும் சௌகரியமாக அதிக அர்ப்பணிப்புடன் அதிக உந்துதலுடன் அதிக ஆற்றலுடன் இருப்பதாக உணருகிறார் என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானதாகும் மேலும் அளிக்கப்படும் ஃபீட்பேக் மூலம் மட்டுமே இதனைக் கண்டுபிடிக்க முடியும் அல்லது மதிப்பீட்டு மீட்டிங் வாயிலாகத் தரப்படுகின்ற ஃபீட்பேக் தான் இதன் பிரதான மூலாதாரங்களில் ஒன்றாக இருக்கும் இதில் ஒரு நபருக்கு முன்னால் நீங்கள் உட்கார்ந்து பலம் பலவீனங்கள் அனைத்தையும் ஒரு பட்டியலாக உருவாக்குவீர்கள் மேலும் அங்கே இருக்கும் நபர் உங்களிடம் நான் இன்னும் கூடுதலாக என்ன செய்வது என்று கேட்க வாய்ப்புள்ளது அதற்கு நீங்களோ அற்புதம் நீங்கள் XYZ வேலையை நன்றாகச் செய்திருக்கிறீர்கள் ஆனால் ABC வேலையை அந்தளவிற்கு நன்றாகச் செய்யவில்லை நீங்கள் இதை நன்றாகச் செய்தால் நாங்கள் உங்களுக்கு சில வெகுமதிகளைத் தருவோம் பொருத்தமான கற்றல் மற்றும் பயிற்சி உட்பட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைக் கண்டறிவது மற்றும் அளிப்பது என எதுவாயினும் அதற்காக நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துவோம் என்று பதில் சொல்வீர்கள் நீங்கள் காண்கின்ற இவை அனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை தான் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் ஊக்கம் அளிக்கப்படுகிறது அடுத்து இருப்பது பணியாளர்களை மேம்படுத்துவது ஆகும் அவர்களை ஊக்குவிப்பதன் வாயிலாக பணிகளை செய்வதாகவும் நோக்கங்களை நிறைவு செய்வதாகவும் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் மேலும் தங்களுடைய நோக்கங்களை அடைவதற்காக தங்களிடம் தனிப்பட்ட மற்றும் நிறுவன வளங்கள் இருப்பதாக அவர்கள் உணருகிறார்கள் அவர்களுக்கு நிறுவன அர்ப்பணிப்பு வருகிறது நிறுவன குடியுரிமை நடத்தைகள் வருகிறது இதனால் ஒரு நபர் தான் ஒரு அங்கமாக இருக்கும் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க அல்லது அதை உணர ஊக்குவிக்கப்படுகிறார் மேலும் இவற்றை மதிப்பீட்டு மீட்டிங்கில் வலுவாக்க முடியும் அத்துடன் இது உங்கள் நிறுவனம் இந்த வாய்ப்பை உருவாக்குவது உங்கள் கையில் தான் உள்ளது என்று அந்த நபரிடம் சொல்லப்படலாம் அடுத்து இருப்பது செயல்திறன் பரிமாணங்களைக் கண்டறிவதாகும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் செயல்திறன் மேலாண்மை அமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பது மதிப்பீடுகள் ஆகும் மற்றொன்று என்னவெனில் செயல்திறன் பரிமாணங்களைக் கண்டறிவதாகும் நம்முடைய பணியாளர்களை எப்படி நாம் மதிப்பிடுவது வேலையின் இந்த அம்சங்களில் தான் நம்முடைய பணியாளர்களை நாம் மதிப்பிட வேண்டும் என்பதை எப்படித் தெரிந்து கொள்வது ஆகவே முதலாளிகளின் கண்ணோட்டத்தில் முழுமையற்றதாக தோன்றினாலும் முழுமையற்ற அளவீட்டு நுட்பங்கள் காணப்பட்டாலும் செயல்திறனில் காணப்படும் தனிப்பட்ட வேறுபாடுகள் நிறுவன செயல்திறனிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இதையும் நாம் போன முறை விவாதித்தோம் செயல்திறன் மதிப்பீடு மற்றும் ஃபீட்பேக்கின் ஆவண செயல்முறையானது சட்டப்பூர்வ பாதுகாப்புக்குத் தேவைப்படலாம் மதிப்பீடானது போனஸையோ அல்லது தகுதிமுறையையோ உருவாக்குவதற்கான அடிப்படை பகுத்தறிவை அளிக்கிறது மதிப்பீட்டு பரிமாணங்களும் தரநிலைகளும் மூலோபாய இலக்குகளை நடைமுறைப்படுத்தவும் செயல்திறன் எதிர்பார்ப்புகளைத் தெளிவுபடுத்தவும் உதவுகிறது அதோடு கூட நீங்கள் பணியாளர்களுக்கு தனிப்பட்ட ஃபீட்பேக்கை அளிக்கிறீர்கள் எப்போதுமே தனிநபரின் மீது கவனம் செலுத்தினாலும் மதிப்பீட்டு கிரிட்டெரியாவானது குழுப்பணிகளை உள்ளடக்குகிறது குழுக்களானது மதிப்பீடுகளில் கவனம் செலுத்துகிறது பணியாளரின் கண்ணோட்டத்திலிருந்து ஒவ்வொரு பணியாளருக்கும் ஃபீட்பேக் தேவைப்படுகிறது ஒவ்வொரு பணியாளருக்கும் பணியாளரால் வழங்கப்படுகின்ற செயல்திறன் மதிப்பீடு தேவைப்படுகிறது மேலும் முன்னேற்றம் ஆனது கவனிக்கப்பட வேண்டும் மேலும் நியாயம் நேர்மையைச் சார்ந்து பணியாளர்களின் செயல்திறன் அளவில் உள்ள வேறுபாட்டைக் கண்காணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பணியாளரும் எதிர்பார்க்கிறார்கள் செயல்திறன் அளவில் ஏதேனும் நேர்மறையான வித்தியாசம் தென்பட்டால் உடனே அதைக் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நேர்மறையான கருத்துக்கள் மூலம் பணியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் எனவே வெகுமதிகள் மதிப்பீடு மற்றும் செயல்திறன் அளவுகள் ஆகியவற்றைக் கண்டறிவதென்பது பணியாளர்களின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் அவர்களை ஊக்கப்படுத்தும் ஆகவே வெகுமதி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதென்பது பணியாளர்களை அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஊக்கப்படுத்துகிறது பணியாளரின் இலக்குகளையும் முயற்சிகளையும் எப்படி வரையறுப்பீர்கள் முதலில் குறிப்பிட்ட இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் அதன் பின்னர் அளவிடக்கூடிய இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் பின்னர் சவால் நிறைந்ததாக ஆனால் அதே சமயம் செய்யக் கூடியதாக உள்ள இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் பின்னர் பங்கேற்பை ஊக்குவிக்க வேண்டும் பணியாளர்கள் என்ன செய்ய வேண்டுமென நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை அவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் குறிப்பாக அவர்கள் செய்த வேலையை நீங்கள் எப்படி அளவிடுவீர்கள் பணியாளரின் செயல்திறன் இதுதான் என்று எப்படித் தீர்மானிப்பீர்கள் எத்தனை பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்று எப்படிக் கண்டுபிடிப்பீர்கள் ஆகவே இலக்குகளை அளவிடுவதற்கு அளவிடக்தக்கதாக சில வழி இருக்க வேண்டும் அடுத்து இருப்பது சவால் நிறைந்த ஆனால் அதே சமயம் செய்யக்கூடிய இலக்குகள் ஆகவே பணியாளர்கள் சிறப்பாக வேலை செய்யும் வகையில் அவர்களுக்கு ஆர்வத்தைத் தருகின்ற அவர்களைத் தூண்டுகின்ற ஏதாவது ஒன்றை அவர்களுக்குத் தர வேண்டும் அது செய்ய முடியாத அளவுக்குக் கடினமாக இருக்கக் கூடாது அடுத்ததாக இந்த இலக்குகளை நிர்ணயிப்பதில் அவர்களையும் பங்கேற்க சொல்லி ஊக்குவிக்க வேண்டும் பணியாளர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்க வேண்டும் அவர்களால் எவ்வளவு செய்ய முடியும் அவர்களுக்கு இருக்கும் கட்டுப்பாடுகள் என்ன என்பதற்கேற்ப அவர்கள் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்குகளைத் தீர்மானிக்க வேண்டும் அடுத்து இருப்பது குறிக்கோள்களின் மதிப்பீடு ஆகும் இந்த குறிக்கோள்களை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீர்கள் ஆகவே இங்கே சுருக்கமான ஒரு சொல் உள்ளது உங்களுடைய பணியாளர்களுக்காக நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய குறிக்கோள்கள் ஆனது 'SMART' என்ற முறைப்படி இருக்க வேண்டும் அதாவது அவை குறிப்பிட்ட ஒன்றாக குறிப்பிடத்தக்கதாக மற்றும் விரிவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் அவை அளவிடக்கூடியதாக அர்த்தம் நிறைந்ததாக மற்றும் ஊக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும் பின்னர் அவை அடையத் தக்கதாக இருதரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக வெற்றி பெறக் கூடியதாக இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மற்றும் செயல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் பணியாளரிடம் நீங்கள் குறிக்கோள்கள் குறித்துப் பேசும் போதெல்லாம் நீங்கள் அவர்களிடம் பொதுவான வார்த்தைகளை சொல்லக் கூடாது அதாவது நீங்கள் வளர விரும்புகிறீர்கள் இந்த நிறுவனம் உலகிலேயே சிறந்த ஒன்றாக இருக்க வேண்டுமென நினைக்கிறீர்கள் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் அது மிகவும் தெளிவில்லாததாக இருக்கும் மாறாக அடுத்த ஆண்டில் நம்முடைய இலக்குகளை 20 ஆக அதிகரிக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் இலக்குகளானது நீங்கள் செய்யும் வேலையைப் பொறுத்து செய்யக் கூடியதாக இருக்க வேண்டும் யதார்த்தமானதாக பொருத்தமானதாக நியாயமானதாக வெகுமதி தரக்கூடியதாக மற்றும் முடிவுகள் சார்ந்தவையாக இருக்க வேண்டும் அதேபோல அவை நேரத்தை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த இலக்குகளுக்குக் காலக்கெடு இருக்க வேண்டும் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் செய்து முடிக்கக் கூடியதாகவும் இருக்க வேண்டும் முறையான முடிவுகள் தருவதாக இருக்க வேண்டும் அத்துடன் உணரத்தக்கதாக அதாவது அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்கப் போவது செயல்திறனை மதிப்பிடுவதற்கான படிநிலைகள் ஆகும் போன முறை கூட நாம் இதைப் பார்த்தோம் ஆனால் இப்போது நான் இதைப் பற்றி மிக விரிவாகப் பேசப் போகிறேன் முதலில் நீங்கள் வேலை மற்றும் செயல்திறனை விளக்கி அத்தகைய அடையத்தக்க இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் முதல் வேலையாக பணியாளர்களிடம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் பின்னர் அத்தகைய இலக்குகளை அடைந்து செயல்திறனை எளிதாக்குவதற்காகவும் நீங்கள் அவர்களுக்கு உதவலாம் ஆகவே இலக்குகளை அடைவதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் கொடுங்கள் பின்னர் நீங்கள் அவர்களுடைய செயல்திறனை ஊக்கப்படுத்துவீர்கள் அதாவது அவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து வரும் பங்கேற்பை ஊக்குவியுங்கள் மேலும் பணியாளர்களை ஒரே விதமாக ஊக்கப்படுத்துவதை உறுதி செய்கிறீர்கள் ஆகவே A என்ற பணியாளர் B என்ற பணியாளர் நடத்தப்படுவதைப் போல ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் அதுபோல B பணியாளர் நடத்தப்படுத்தவதை போல ஒரே மாதிரியாக C என்ற பணியாளர் நடத்தப்பட வேண்டும் எந்தவித பாரபட்சமும் பார்க்கக் கூடாது மேலும் பணியாளர்களுக்கு எதிராகச் செயல்படக் கூடாது அத்துடன் வெகுமதி செயல்முறை குறித்து பணியாளர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இறுதி முடிவுகளை நீங்கள் எப்படி அளவிடுவீர்கள் என்பதை அவர்களிடம் சொல்ல வேண்டும் அவர்களுடைய செயல்திறனை நீங்கள் எப்படி அளவிடப் போகிறீர்கள் என்பதைச் சொல்ல வேண்டும் மேலும் அவர்களின் செயல்திறனை நீங்கள் மதிப்பிட வேண்டும் அதன் பிறகு அவர்களால் எதைச் செய்ய முடிந்தது எந்தளவிற்கு நன்றாகச் செய்ய முடிந்தது என்பது குறித்த தகவல்களை அவர்களிடம் அளிக்க வேண்டும் அடுத்து இருப்பது மதிப்பீடு மற்றும் டைரக்ஷனை சார்ந்து பணியாளருக்கு ஃபீட்பேக்கை அளிப்பது ஆகும் பணியாளர்களுக்கு அவர்கள் எப்படி மதிப்பிடப்படப் போகிறார்கள் அத்துடன் அவர்கள் எந்த டைரக்ஷனில் அதாவது எந்த திசையில் செல்வார்கள் ஆகியவை தெரியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அடுத்ததாக இருப்பது சவால்கள் ஆகும் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான சவால்களில் ஒன்று எதை அளவிட வேண்டும் செயல்திறனை நீங்கள் எப்படி வரையறுப்பீர்கள் அளவீட்டின் குறிப்பிட்ட பண்புகளை எப்படி வரையறுக்கிறீர்கள் என்பதாகும் எதை அளவிட வேண்டும் என்பது மிகப்பெரிய சவாலாகும் எதை அளவிடுவது எதை அளவிடக் கூடாது நடத்தையை எப்படி அளவிடுவீர்கள் என்று பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக லைக்கபிலிட்டி என்பது ஒரு கிரிட்டெரியாவா சக பணியாளர்களால் மேம்படுத்தப்படுகின்ற லைக்கபிலிட்டி என்பது ஒரு கிரிட்டெரியாவா அல்லது உதாரணமாக ஆசிரியர்களில் மாணவர்கள் தான் மிகப்பெரிய கிரிட்டெரியா உடையவர்களா என்னுடைய சக பணியாளர்களுக்கு என்னைப் பிடிக்கவில்லை அதுவே என்னுடைய மாணவர்களுக்கு என்னை மிகவும் பிடித்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இதில் அப்படி என்ன வித்தியாசம் உள்ளது ஆகவே இது கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று எதை அளவிட வேண்டும் என்பதைத் தெளிவாக வரையறுக்க வேண்டும் ஆனால் அதை வரையறுப்பது கடினமானதாக இருக்கும் மேலும் மற்றொன்று என்னவெனில் எப்படி அளவிடுவது என்பதாகும் லைக்கபிலிட்டியை நீங்கள் எப்படி அளவிடுவீர்கள் ஒரு ஆசிரியராகச் செயல்திறனை எப்படி அளவிடுவீர்கள் இலக்குகள் என்று எடுத்துக் கொண்டால் அதை எப்படி அளவிடுவீர்கள் எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் கற்பித்தீர்கள் நிச்சயமாக பல மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தீர்கள் மேலும் உங்களைப் பற்றி மாணவர்கள் என்ன சொன்னார்கள் சரி அது போகட்டும் நான் செய்யும் வேலையை எப்படி அளவிடுவீர்கள் நான் எனக்கு அடுத்ததாக உள்ள நபரை விட நிறைய வேலைகளைச் செய்கிறேன் ஆனால் இது கவனிக்கப்படாமல் இருக்கலாம் இதன் காரணமாகத் தான் இந்த அமைப்பு மிகச் சிக்கலானவையாக உள்ளது மனிதர்களால் அளிக்கப்படும் அவுட்புட்டை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனாக நாம் உணரத்தக்க செயல்களைச் செய்கிறோம் சில விஷயங்கள் உணரத்தக்கதாக தெளிவானதாக இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் அவற்றை அளவிடுவது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அடுத்ததாக இருப்பது பயனுள்ள மதிப்பீட்டு அமைப்புகளின் தேவைகள் ஆகும் பயனுள்ள மதிப்பீட்டு அமைப்புகள் என்று எடுத்துக் கொண்டால் அதில் சில தேவைகள் உள்ளன மதிப்பீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அல்லது மதிப்பீட்டு அமைப்புகள் பயனுள்ளதாக கருதப்படுகிறதா அல்லது பயனற்றதாக கருதப்படுகிறதா என்பதை வரையறுக்கின்ற சில தேவைகள் அல்லது சில கிரிட்டெரியா உள்ளன முதலாவதாக இருப்பது இணைப்பு ஆகும் குறிப்பிட்ட வேலை மற்றும் நிறுவன இலக்குகளுக்கான செயல்திறன் தரநிலைகளுக்கு நடுவே தெளிவான ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் ஆகவே செயல்திறன் மதிப்பீட்டு அமைப்பானது குறிப்பிட்ட வேலைக்கான செயல்திறன் தரநிலைகளோடு மிகத் தெளிவாக இணைக்கப்பட வேண்டும் அல்லது குறிப்பிட்ட வேலைக்காக நாம் நிர்ணயித்த பெஞ்ச்மார்க்களோடு மிகத் தெளிவாக இணைக்கப்பட வேண்டும் இப்படித் தான் இது செய்யப்பட வேண்டும் இந்த வேலை சரியாகச் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை நாம் இப்படி தான் அளவிடுவோம் ஆகவே இவை செயல்திறன் தரநிலைகள் மற்றும் நிறுவனத்தின் இலக்குகள் அல்லது ஒருவர் செய்து கொண்டிருக்கும் வேலையின் இலக்குகள் அல்லது ஒருவர் உறுப்பினராக இருக்கும் ஒரு நிறுவனத்தின் இலக்குகள் ஆகும் ஆகவே குறிப்பிட்ட பணிகளிலிருந்து கிடைக்கும் விளைவுகள் ஆனது நிச்சயமாக நிறுவனத்தின் மிகப்பெரிய இலக்குகளில் ஒன்றாகச் சேர்க்கப்பட வேண்டும் அல்லது அந்த இலக்குகளில் பங்களிக்க வேண்டும் இந்த செயல்திறன் தரநிலைகள் ஆனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் வேலைக்கான தேவைகளாக உருமாறி உள்ளன பயனுள்ள மதிப்பீட்டு அமைப்பினுடைய தேவைகளில் முதலாவதாக இருப்பது இணைப்பு ஆகும் இரண்டாவது தேவையாக அல்லது அம்சமாக இருப்பது உணர்திறன் ஆகும் திறம்பட வேலை செய்யாதவர்களிடமிருந்து திறம்பட வேலை செய்தவர்களை வேறுபட்டுத்திக் காட்டுகின்ற செயல்திறன் மதிப்பீட்டு அமைப்பின் திறமையே உணர்திறன் என்பதன் அர்த்தமாகும் ஆகவே ஒருவரால் நன்றாகச் செய்ய முடிந்த அளவை பொறுத்து திறம்பட வேலை செய்யாதவர்களைத் தனியாகப் பிரித்தெடுக்கக் கூடியதாக இந்த அமைப்பு இருக்க வேண்டும் அல்லது நிறுவனம் அவர்களை எச்சரிக்கும் விதமாக இந்த அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்பகத்தன்மை உள்ளது நம்முடைய அளவீடுகள் மிகச்சரியானவை தான் என்றோ அல்லது ஒருவரின் செயல்திறனை அளவிடுவதற்காக நாம் பயன்படுத்திய கருவிகள் ஆனது அது செய்ய வேண்டிய வேலையைச் சரியாக தான் செய்கிறது என்றோ நமக்கு எப்படித் தெரியும் ஆகவே நாம் பயன்படுத்திய கருவிகள் மூலம் கிடைக்கும் அவுட்புட் ஆனது ஒருவரின் செயல்திறனை மதிப்பிடும் போது நமக்குக் கிடைத்த அதே அளவீடாக இருக்க வேண்டும் அடுத்து இருப்பது பணியாளர்களால் ஏற்றுக் கொள்ளக்கூடியத் தன்மை ஆகும் பணியாளர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாத வரை மனித வளங்களில் எதுவும் செயல்படாது இது பாதிப்பை உண்டாக்கும் ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாகிறது அந்த ஏற்றுக் கொள்ளக்கூடியத் தன்மையைப் பெற ஒருவர் பணியாளர்களுக்கு அதைப் பற்றித் தெரிவிக்க வேண்டும் அடுத்து இருப்பது நடைமுறைப்படி புரிந்துகொள்ளும்தன்மையை எளிதாக்குவது மற்றும் மதிப்பீட்டு கருவியின் பயன்பாடு ஆகும் எடுத்துக்காட்டாக மேற்கில் குறிப்பாக முன்னணியில் உள்ள ஊழியர்களுக்காக அல்லது நிர்வாக ஊழியர்களுக்காக அல்லது நிறுவன ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட மதிப்பீட்டு அமைப்பை கரக்பூரில் உட்கார்ந்தபடி நடைமுறைப்படுத்துவது என்பது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்காது ஏனெனில் பெரும்பாலான நிறுவன பணியாளர்கள் பெரும்பாலான நிர்வாக பணியாளர்கள் மேற்கு வங்கம் அல்லது ஒரிசா அல்லது ஆந்திராவைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களால் மேற்கில் ஒரு செயல் எப்படிச் செய்யப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள முடியாது சில சமயங்களில் அவர்களுடைய மதிப்பீட்டு அமைப்புகளானது அவர்களுக்குத் தெரிந்த உள்ளூர் மொழிகளில் வடிவமைக்கப்பட வேண்டிய தேவை கூட ஏற்படலாம் ஏனெனில் ஆங்கில மொழி என்பது அவர்கள் பேசுவதற்கு மிகவும் சௌகரியமாக உணரக்கூடிய ஒன்று அல்ல ஆகவே இங்கே நான் நடைமுறைப்படி இருப்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன் செயல்திறன் மேலாண்மை அமைப்புகளை எப்படி வடிவமைத்து செயலாக்குவீர்கள் இவை தான் நாம் பார்க்கப் போகும் அடுத்த பகுதியாகும் இந்த செயல்திறன் அளவீடானது வெளிவரும் முடிவுகளைச் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அவுட்புட்களின் அணுகுமுறை அளவீடுகளைப் பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் அந்த அளவீடுகளானது நிதி சார்ந்ததாக இருக்கலாம் பணியாளர்களைச் சார்ந்ததாக இருக்கலாம் வாடிக்கையாளர்களை சார்ந்ததாகக் கூட இருக்கலாம் ஆகவே இவற்றைப் பொறுத்து தான் நாம் ஒருவரின் செயல்திறனை அளவிடலாம் நீங்கள் X அளவு வருவாயைத் தர வேண்டும் என்று நாங்கள் கூறுவதாக வைத்துக் கொள்வோம் அதாவது நிதி சார்ந்ததாக நான் கூறினேன் நீங்கள் நிறைய பணியாளர்களை நிறுவனத்திற்குள் சேர்க்க வேண்டும் நம்முடைய வேலையை நாம் சரியாகச் செய்கிறோம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பணியாளர்கள் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க வேண்டும் இந்த நிறுவனத்தில் இருப்பதால் அவர்கள் எந்த விதத்திலும் அதிருப்தி அடையவில்லை எனில் அவர்கள் நிறுவனத்தை விட்டுச் செல்ல மாட்டார்கள் அதிலேயே நிரந்தரமாக இருந்து வேலை செய்வார்கள் ஆகவே இது பணியாளர்கள் சார்ந்ததாக இருக்கும் அல்லது வாடிக்கையாளர் சார்ந்ததாக இருக்கும் உங்களிடம் திருப்தியுடன் வேலை செய்யும் வாடிக்கையாளர்களை உங்களால் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் மேலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உங்களிடம் இருந்த திருப்திகரமான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அதைப் பதிவு செய்ய வேண்டும் அத்துடன் அதன்படி உங்கள் செயல்திறனை மதிப்பிடலாம் அல்லது நீங்கள் இருப்பது கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பதவியாக இருந்தால் உங்களிடம் எத்தனை பணியாளர்கள் இருந்தார்கள் அல்லது எத்தனை வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட பணியாளரால் திருப்தி அடைய முடியுமா என்பதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மற்றொரு விஷயம் என்னவெனில் ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து எத்தனை புகார்கள் வந்துள்ளது என்பதைக் காண்பதாகும் மேலும் மற்றொரு விஷயம் என்னவெனில் புது கண்டுபிடிப்பு கற்றல் மற்றும் வளர்ச்சி ஆகியவை ஆகும் ஆகவே ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான செலவு டர்ன்ஓவர் செலவான பணத்தின் அளவு அவுட்புட் பயிற்சிக்கான செலவு டர்ன்ஓவர் முதலியன இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாமே முடிவுகள் சார்ந்த செயல்திறன் அளவீடாக இருக்கும் நம்மிடம் உள்ள இன்னொரு வகை செயல்திறன் அளவீடு என்பது தர நிர்ணய முறைகள் அல்லது தரவரிசை முறைகள் மூலம் அளவிடப்படுவது ஆகும் இது சூடோ அளவு முறையாக இருக்கலாம் இது பார்ப்பதற்கு ஒரு அளவு முறையாகத் தோன்றலாம் ஆனால் அத்தகைய எண்கள் மிகப்பெரிய அளவை குறிப்பிடாமல் போகலாம் ஆனால் இது செயல்திறனின் அணுகுமுறையையும் நடத்தையையும் மதிப்பிடுவதற்காக உபயோகமாகலாம் பொதுவாக நடத்தை ரீதியாகத் தொகுக்கப்பட்ட மதிப்பீட்டு அளவுகள் அதாவது BARS போன்ற தரவரிசை அல்லது தரமதிப்பீட்டு முறைகளே பயன்படுத்தப்படுகின்றன இதைப் பற்றிப் பேசுவோம் மூன்றாவது வகையில் தரம் மற்றும் நம்பகத்தன்மை போன்ற பண்புகள் பட்டியலிடப்படுகிறது அதாவது ஒவ்வொரு பண்புக்குமான செயல்திறன் மதிப்புகளின் அளவை குறிப்பிடுகிறது எனவே கிராஃபிக் மதிப்பீட்டு அளவிலான முறை மூலம் இதனைச் செய்ய முடியும் இதற்கு முன்னதாக நாம் தர நிர்ணய முறைகள் குறித்துப் பேசிக் கொண்டிருந்தோம் இப்போது நாம் கிராஃபிக் மதிப்பீட்டு அளவிலான முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வேலைப் பார்க்கும் நபரின் பண்புகள் அதாவது குணாதிசயங்கள் பட்டியலிடப்படுகின்றன மேலும் திருப்தி அற்றது முதல் மிகச்சிறந்த நிலை வரைக்கும் மதிப்புகளாளது 1 முதல் 5 வரை நிர்ணயிக்கப்படுகிறது இந்த எண்கள் அனைத்தும் தெளிவாக வரையறுக்கப்படுகின்றது மேற்பார்வையாளர் என்பவர் இந்த ஒவ்வொரு பண்பையும் சார்ந்து சப்பார்ட்டினேட்ஸின் செயல்திறனைச் சிறப்பாக விவரிக்கின்ற மதிப்பெண்களைச் சரிபார்த்து ஒவ்வொரு சப்பார்ட்டினேட்ஸூக்கும் மதிப்பிடுகிறார் இது அளவு சார்ந்ததாக இருக்கும் ஆனால் அதிகளவில் கருத்தை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கும் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையாளருடன் சண்டையிட்டு இருக்கலாம் இதனால் அவர் உங்களுடைய மதிப்பெண்களைச் சுட்டிக் காட்டலாம் அல்லது சரிபார்க்கலாம் இது நீங்கள் செய்ததை துல்லியமாகக் குறிப்பிடாமல் இருக்கலாம் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்புகள் மொத்தமாகக் கூட்டப்பட்டு முழு மதிப்பெண் வழங்கப்படும் இதை வடிவமைப்பதற்காக அளவீட்டின் ஒருபக்கம் முழுவதுமே நேர்மறையானதாக இருக்கும் ஆகவே மேலுள்ள ஐந்தில் எதுவாக இருந்தாலும் அது ஒரு அட்வோகேட் மதிப்பெண்ணைத் தரும் ஒரு நபர் மிகச் சிறந்த பணியாளராக இல்லையெனில் அவரால் இலக்கை அடைய முடியாது ஆகவே கிராஃபிக் மதிப்பீட்டு அளவு வாயிலாக எதையெல்லாம் அளவிடலாம் தரம் மற்றும் அளவு போன்ற பொதுவான பரிமாணங்களையும் வேலையின் கடமைகளையும் அளவிடலாம் உதாரணமாக பதிவுகளை பராமரிப்பதை எடுத்துக் கொள்ளலாம் இந்த நபர் பதிவுகளைப் பதிவுகளை பராமரிக்கிறாரா பதில் ஆம் அல்லது இல்லை இதில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் ஆம் எனில் எந்தளவிற்கு நன்றாகச் செய்கிறார் என்று பார்க்க வேண்டும் எனவே இம்மாதிரியான வகையை நாம் திறன் அடிப்படையிலான மதிப்பீடுகள் என்கிறோம் இது ஒரு வேலைக்காக முதலாளி மதிப்பிடுகின்ற பணியாளரின் திறன்களில் கவனம் செலுத்துகிறது ஆகவே நீங்கள் உங்களைக் கவனம் மிக்க நபர் என்று கருதுகிறீர்களா என அந்த நபரிடம் கேட்கப்படலாம் அதற்கான பதில் ஆம் எனில் நீங்கள் எந்தளவிற்கு கவனமிக்கவராக இருக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் ஒருவேளை ஆம் எனில் எந்தளவிற்குச் சார்ந்து இருப்பீர்கள் என்று கேட்கப்படும் ஆகவே மென்மேலும் விவரமாகச் சொல்லப்பட வேண்டும் இங்கே உள்ள மற்றொரு முறையானது அல்டர்னேஷன் ரேங்கிங் மெத்தட் அதாவது மாற்றுத் தரவரிசை முறை என்றழைக்கப்படுகிறது இது ஒரு குணநலனை வைத்தோ அல்லது நிறையக் குணநலனைச் சார்ந்தோ சிறந்தவர்கள் முதல் மோசமானவர்கள் வரை பணியாளர்களை மதிப்பிடுகிறது இந்த முறையில் சிறந்தவர்கள் முதல் மோசமானவர்கள் வரை பணியாளர்கள் தனித்தனியாகப் பிரிக்கப்பட்டு மதிப்பிடப்படுகிறார்கள் மேலும் எல்லா சப்பார்டினேட்களும் மதிப்பிடப்படுகிறார்கள் தரவரிசை செய்ய போதுமான அளவு நன்கு தெரிந்த மற்றும் தரவரிசை செய்ய போதுமான அளவு நன்கு தெரியாத பெயர்கள் தனித்தனியாகப் பட்டியலிடப்படுகின்றன இன்னொரு நபருக்காக இந்த தரவரிசையைப் பூர்த்தி செய்கின்ற ஒரு நபரிடம் அவருக்கு மிக நன்றாகத் தெரியாத பணியாளர்களின் பெயர்களை சுட்டிக் காட்டச் சொல்லிக் கேட்கப்படுகிறது இது அளவிடப்பட்ட குணநலன்களைச் சார்ந்து மிக உயர்ந்த ஸ்கோரை பெற்ற பணியாளரையும் மிகக் குறைவான ஸ்கோரை பெற்ற பணியாளரையும் குறிப்பிடுகிறது ஆகவே ஒருபக்கம் பணியாளர்களின் பெயர்கள் தரப்பட்டுள்ளது அதுவே இன்னொரு பக்கத்தில் குணநலன்களின் பட்டியலை உள்ளடக்கிய ஒரு விளக்கப்படம் உள்ளது மேலும் நீங்கள் எண்களை நிர்ணயிக்கத் தொடங்குகிறீர்கள் அதுபோல நீங்கள் மென்மேலும் தொடர்ந்து செல்வீர்கள் உதாரணமாக நிறையப் பேர் அலுவலகத்தில் வெகு நேரமாக இருக்கிறார்கள் சிலர் அப்படி இருப்பதில்லை அதனால் நீங்கள் இதனை கவனமாக்க அர்ப்பணிப்பாக உணரலாம் இந்த கட்டத்தில் உங்களுக்குத் தெரியாத நபர்களின் பெயர்களை நீங்கள் சுட்டிக் காட்டுகிறீர்கள் இதற்கு அடுத்து மிக அதிகமாக ஸ்கோர் பெற்ற பணியாளரையும் இதற்கு அடுத்து மிக குறைவாக ஸ்கோர் பெற்ற பணியாளரையும் தேர்ந்தெடுத்து எல்லா பணியாளர்களுக்கும் தரவரிசை நிர்ணயிக்கப்படும் வரை அதிக ஸ்கோருக்கும் குறைவான ஸ்கோருக்கும் இடையே மாற்றி அமைக்க வேண்டும் ஆகவே எல்லா பணியாளர்களின் பெயர்களும் பட்டியலில் சேர்க்கப்படுகிறது அதாவது நீங்கள் முதல் பணியாளரிடமிருந்து பத்தாவது பணியாளர் வரை முன்னும் பின்னும் சென்று இந்த குணநலன்களைச் சார்ந்து இத்தனை பேர் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இத்தனை பேர் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் இத்தனைப் பேர் இரண்டாவது நிலையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இத்தனை பேர் இரண்டாவது நிலையில் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று வகைப்படுத்தலாம் இன்னொரு முறை ஆனது இணை ஒப்பீட்டு முறை என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு பண்புக்கும் அல்லது வேலையின் தரத்திற்கும் வேலையின் அளவுக்கும் ஒவ்வொரு பணியாளரும் மற்றொருவருடன் இணைக்கப்பட்டு ஒப்பிடப்படுகிறார்கள் இதுவே இணை ஒப்பீட்டு முறை என்று அழைக்கப்படுகிறது உங்களுடைய முந்தைய வேலையை அல்லது தனிப்பட்ட குறிக்கோள்களை நீங்கள் மதிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்காக நிறுவனம் நிர்ணயித்த இலக்குகளையும் நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகிறீர்கள் இது மிகவும் முறைசார்ந்த அமைப்பில் செய்யப்படுகிறது கட்டாய விநியோக முறை என்பது செயல்திறன் மதிப்பீடுகளில் ஈடுபடுகின்ற இன்னொரு முறை ஆகும் இங்கே கட்டாய விநியோக முறை உள்ளது தற்போதைய காலங்களில் IT துறையில் செய்யப்படுகின்ற ஒன்று தான் இது என்று நான் நம்புகிறேன் இது ஒரு வளைவில் தர நிர்ணயம் செய்வதற்கு ஒத்ததாக இருக்கும் முன்பே தீர்மானிக்கப்பட்ட தரவரிசை சதவீதங்களை செயல்திறன் வகைகளாக நீங்கள் வகைப்படுத்துகிறீர்கள் ஆகவே அவர்கள் எதை செய்தார்கள் என்பதோ அல்லது எந்தளவிற்கு இலக்கை அடைந்திருக்கிறார்கள் என்பதோ இங்கு முக்கியமல்ல இதன் அர்த்தம் என்னவெனில் பணியாளர்கள் சிறந்த முறையில் இலக்கை அடைந்ததற்கு எது காரணமாக அமைந்தது அதுவே மோசமான முறையில் இலக்கை அடைந்ததற்கு எது காரணமாக அமைந்தது என்பதை அவர்களிடமிருந்து கேட்டுத் தெரிந்துகொள்ளும் படி மேற்பார்வையாளர்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது எனவே அது தான் கட்டாய விநியோகம் முறை ஆகும் மேலும் நீங்கள் அங்கம் வகிக்கும் நிறுவனத்தின் வாயிலாகச் சதவீதம் என்னவென்று உங்களுக்குத் தெரிவிக்கப்படும் இதில் இருக்கும் பிரச்சனை என்னவெனில் ஒருவர் சார்புநிலையாக இருக்கக் கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதாவது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான குறிப்பிட்ட பணியாளர்களுக்கு நீங்கள் சாதகமாக இருந்து உங்களுக்கு அவ்வளவாகப் பிடிக்காத பணியாளர்களை வேலையை விட்டே நீக்க முயற்சிக்க கூடும் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் மற்ற பணியாளர்களுடன் தொடர்பில் இருக்கும் போது ஒரு சீனியர் பணியாளராக நீங்கள் அவர்களை மிக எளிதாக வேலையை விட்டு நீக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெளிவாகத் தெரியும் இன்னொரு பிரச்சனை என்னவெனில் இவ்வாறு செயல்படும் ஒருவர் அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கும் ஆளுமையில் ஈடுபட்டு தர மதிப்பீடுகளில் பாதிப்பை உண்டாக்குவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது ஆகவே இங்கே உள்ள மற்றொரு முறை இது தான் இந்த மொத்த மாற்றீடு அல்லது இணைக்கப்பட்ட ஒப்பீட்டு முறை காரணமாக உங்களைப் பற்றி அதிகமாகச் சிந்திக்காதவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய மதிப்பீட்டிலோ அல்லது நிறுவனத்திற்குள் உங்களுக்கு இருக்கும் எந்தவொரு நண்பர்களின் மதிப்பீட்டிலோ தாக்கத்தை உண்டாக்குவார்கள் எனவே ஒவ்வொரு பணியாளரும் மற்றவர்களோடு ஒப்பிடப்படுகிறார்கள் ஒருவருக்கு அதிகம் பிடிக்காத பணியாளர்கள் பாதிக்கப்படலாம் அவர்கள் மிகச் சிறந்த பணியாளர்களாக கூட இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் இந்த முறை காரணமாக அவர்கள் துன்பப்பட நேரிடலாம் மூன்றாவதாக இருப்பது என்னவெனில் முக்கியமான நிகழ்வு முறை ஆகும் இம்முறையில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான நிகழ்வுகளின் பதிவை மேற்பார்வையாளர்கள் பராமரித்து வருவார்கள் இது சப்பார்டினேட்டின் வேலை தொடர்பான நடத்தை பற்றிய முக்கிய நிகழ்வுகளாக இருக்கும் இக்குறிப்பிட்ட நிகழ்வுகள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை மேற்பார்வையாளரும் சப்பார்ட்டினேட்டும் ஒன்றாக இணைந்து அக்குறிப்பிட்ட முக்கிய நிகழ்வில் என்ன நடந்தது என்பதைப் பற்றி விவாதிக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து பின்தங்கியவர்களின் செயல்திறனைப் பற்றி விவாதிக்கிறார்கள் ஆகவே இந்த தேதியில் இந்த சூழலில் இந்த பணியாளர் இக்குறிப்பிட்ட முறையில் இப்படி நடந்து கொண்டார் என்று மேற்பார்வையாளர் கூறுவார் அந்த நபரின் குறிப்பிடத்தக்க முக்கிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அந்த பணியாளர் ஓவர்ரியாக்ட் செய்திருக்கலாம் தன்னுடன் வேலைப் பார்க்கும் சக பணியாளருக்கு எதிர்மறையாகப் பதிலளித்திருக்கலாம் புகார் செய்யும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கலாம் வழக்கத்தை விட அதிகமாக இலக்கை அடைந்திருக்கலாம் ஆகவே இது தான் முக்கிய நிகழ்வு முறையாகும் இங்கே கடைசியாக இருப்பது நெரேட்டிவ் வடிவங்கள் ஆகும் இது இறுதியாக எழுதப்பட்ட மதிப்பீடாகும் இங்கே நெரேட்டிவ் என்பது ஒரு கதை அதாவது ஒரு நபர் தன் கண்ணால் பார்த்த அல்லது கண்காணித்த ஒரு விளக்கக்காட்சியை குறிக்கிறது மேலும் இது இறுதியாக எழுதப்பட்ட மதிப்பீடாக உள்ளது மதிப்பீட்டிற்கான இன்னொரு கருவி என்பது BARS என்றழைக்கப்படுகிறது இதன் விரிவாக்கம் நடத்தை ரீதியாகத் தொகுக்கப்பட்ட மதிப்பீட்டு அளவுகள் என்பதாகும் நடத்தை ரீதியாகத் தொகுக்கப்பட்ட மதிப்பீட்டு அளவுகள் என்பது முக்கிய நிகழ்வுகளைச் சேகரிக்கப் பயன்படுகின்ற ஒரு கருவியாகும் அதாவது இந்த கருவி முக்கிய நிகழ்வுகளின் பதிவைச் சேகரித்து வைக்கிறது மேலும் இந்த கருவியானது செயல்திறன் பரிமாணங்களை மேம்படுத்தப் பயன்படுகிறது மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டிய அல்லது மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு நபரின் பரிமாணங்கள் மற்றும் கிரிட்டெரியாவின் பட்டியலை இது உருவாக்குகிறது மேலும் நிகழ்வுகளை மறு நிர்ணயம் செய்கிறது ஒரு கட்டத்தில் முக்கிய நிகழ்வாக நாம் கண்ட ஒரு விஷயம் இன்னொரு கட்டத்தில் முக்கிய நிகழ்வு என்று தோன்றாமல் இருக்கலாம் ஆகவே ஆரம்பத்தில் நாம் எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பட்டியலாக உருவாக்கி இருப்போம் ஆனால் அதன் பிறகு ஒரு ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் இது கவனிக்கத்தக்க அளவுக்கு முக்கியமான நிகழ்வு ஒன்றும் அல்ல என்று நாம் சொல்வோம் குறிப்பிட்ட காலத்திற்குப் பின்னர் முக்கிய நிகழ்வாக தோன்றாமல் போகலாம் ஆகவே இதைத் தான் நாம் நிகழ்வுகளின் மறு நிர்ணயம் என்கிறோம் அடுத்து நிகழ்வுகளை அளவிடுகிறது நீங்கள் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு 1 முதல் 10 வரை அல்லது 1 முதல் 50 வரை மதிப்பிடுகிறீர்கள் அல்லது தர நிர்ணயம் செய்கிறீர்கள் எந்தளவு நிகழ்வுகள் இருக்கிறதோ அந்த அளவிற்குத் தர வரிசையை குறிப்பிடுகிறீர்கள் அத்துடன் அவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் மேலும் இந்நிகழ்வானது இதற்குப் பின் வருகின்ற ஐந்தாவது நிகழ்வை விட மிக முக்கியமானதாக இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் அந்த சமயத்தில் இது முக்கியமானது என்று நான் நினைத்தேன் ஆனால் உள்ளுணர்வாக 257 மற்றும் 11 ஆகிய தரவரிசையில் உள்ள நிகழ்வுகள் மற்ற நிகழ்வுகளை காட்டிலும் மிக முக்கியமானது என்று எனக்குத் தோன்றுகிறது ஆகவே அவை இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அல்லது உதாரணமாக ஐந்தாவது தரவரிசையில் உள்ள நிகழ்வு 17 வது நிகழ்வை விட மிக முக்கியமானதாக இருக்கலாம் அடுத்து இருப்பது இறுதியான கருவியை உருவாக்குவதாகும் ஆகவே நீங்கள் இத்தகைய முக்கிய நிகழ்வுகளின் பட்டியலைச் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு இறுதியான மதிப்பீட்டுக் கருவியை உருவாக்குகிறீர்கள் அதில் X நிகழ்வு நடந்தால் ஒருவர் மிகவும் கவலைப்படக் வேண்டியதில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதுவே Y நிகழ்வு நடந்தால் ஒருவர் அதிகமாகக் கவலைப்பட வேண்டியிருக்கும் அத்துடன் சீனியர் அதிகாரிகளிடம் அது பற்றித் தெரிவிக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக நம் இந்தியாவில் Z நிகழ்வு நடந்துகிறது என்று வைத்துக் கொள்வோம் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் உடனடியாக உங்கள் மேற்பார்வையாளருக்காகக் காத்திருக்காமல் நீங்கள் போலீசை அழைத்து விவரத்தை அவரிடம் சொல்ல வேண்டியிருக்கும் ஆகவே நாம் முதலில் முக்கியத்துவத்தின் அளவுகளை நிர்ணயித்து அதன் பின்னர் இறுதியான கருவியை உருவாக்குகிறோம் இவ்வகையான கருவியை வைத்திருப்பதற்கான நன்மைகளில் ஒன்று முக்கிய நிகழ்வுகளை எளிதாகப் பட்டியலிடுவதைக் காட்டிலும் மிக துல்லியமான அளவியாக இது இருக்கும் ஏனெனில் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்ட வெவ்வேறு நிகழ்வுகளைக் காண உங்களிடம் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது நன்மை என்னவெனில் தெளிவான தரநிலைகள் காணப்படுகிறது ஏனெனில் இந்த கருவியை செயல்படுத்தி முயற்சித்து பார்த்து சோதனை செய்து மீண்டும் பார்வையிடுகிறது அதனால் முன்னுரிமை நிறைந்த பட்டியல் மிகத் தெளிவானதாக இருக்கும் இது பணியாளர்களுக்கு ஃபீட்பேக்கை தர உதவுகிறது இதில் எதையும் சார்ந்திராத சுயாதீன பரிமாணங்கள் உள்ளன அத்துடன் இவ்வகையான மதிப்பீட்டு அளவில் ஒரே மாதிரியான சீரானத்தன்மை காணப்படுகிறது இன்னொரு மதிப்பீட்டுக் கருவி என்னவெனில் குறிக்கோள்கள் வாயிலாகச் செய்யப்படும் மேலாண்மை எனப்படுகின்ற ஒன்று ஆகும் இதனை 1955 ஆம் ஆண்டில் பீட்டர் ட்ரூக்கர் என்பவர் அறிமுகப்படுத்தினார் அத்துடன் இதுவே முதல் முறைசார் அணுகுமுறையாக உள்ளது அதாவது இது அனைத்து மட்ட மேலாண்மையிலும் ஈடுபடுகின்ற தனிநபரின் செயல்திறன் மற்றும் வளர்ச்சியுடன் சேர்த்து நிறுவன இலக்குகளைச் சீர்படுத்த முயன்றது ஆகவே இதன் பெயருக்கு ஏற்றார் போல இது குறிக்கோள்கள் மூலம் மேலாண்மை செய்கிறது அதாவது முதலில் நாம் நிறுவனத்திற்கான குறிக்கோள்களைத் தீர்மானிக்க வேண்டும் அதன் பின்னர் அந்த குறிக்கோள்களை மையமாக வைத்து அதை அடையக் கூடிய கண்ணோட்டத்தில் நிர்வாகம் செய்ய வேண்டும் அடுத்து இருப்பது முக்கிய கொள்கைகள் குறிக்கோள்களின் வாயிலாகச் செய்யப்படும் மேலாண்மையின் முக்கிய கொள்கைகள் என்னவெனில் குறிக்கோள்கள் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை நிர்ணயிப்பதாகும் முதலாவதாக குறிக்கோள்களை நிர்ணயிக்கிறது குறிக்கோள்கள் மற்றும் செயல்திறன் கிரிட்டெரியாவை ஏற்றுக் கொள்வதிலும் தொடர்ச்சியான மதிப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு முடிவுகளிலும் மேனேஜர்களின் பங்களிப்பு இருக்கும் இதுவே குறிக்கோள்கள் வாயிலாகச் செய்யப்படும் மேலாண்மை ஆகும் நீங்கள் முதலில் நோக்கங்களையும் இலக்குகளையும் நிர்ணயிக்க வேண்டும் அதன் பின்னர் அத்தகைய நோக்கங்கள் மற்றும் இலக்குகளுக்கு மேனேஜர்கள் ஒப்புக் கொள்கிறார்கள் பிறகு நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்குகளை பொறுத்து முடிவுகளை மதிப்பாய்வு மற்றும் மதிப்பீடு செய்கிறார்கள் இதில் சம்பந்தப்பட்ட செயல்முறைகளில் முதலாவதாக உள்ளது நிறுவன இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை தெளிவுப்படுத்தும் செயல்முறை ஆகும் ஆகவே நீங்கள் மேனேஜர்களிடம் சென்று அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்கள் அவர்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை தெளிவுப்படுத்த வேண்டும் இரண்டாவது செயல்முறை என்னவெனில் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அடைவதற்காக நிறுவன கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகளை வடிவமைப்பதாகும் ஆகவே குறிக்கோள்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடன் அத்தகைய இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அடைவதை ஒருவர் எளிதாக்க வேண்டும் குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகளின் அடிப்படையில் பயிற்சி அளிப்பது ஏற்றுக் கொள்ளுவது மற்றும் உடன்படுவது ஆகியவற்றில் மேனேஜர்கள் பங்களிப்பதே இதன் மூன்றாவது செயல்முறையாகும் மேலும் தனிப்பட்ட மற்றும் நிறுவன குழுவில் பணியாளர்களின் செயல்திறன் கிரிட்டெரியா என்ன என்பதில் கவனம் செலுத்துகிறது எனவே பணியாளர்களிடம் இந்த குறிக்கோள்கள் அவர்களுக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுங்கள் பின்னர் நிறுவன குறிக்கோள்களுடன் சேர்த்து அவர்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள்களையும் அடைவதற்கு உதவ வேண்டும் அடுத்து இருப்பது செயல்திறன் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு உடன்படுவது ஆகும் மேனேஜர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட செயல்திறன் திட்டத்திற்கு அவர்கள் உடன்பட வேண்டும் அடுத்து மதிப்பீட்டுச் செயல்முறையை உபயோகிப்பதன் வாயிலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட குறிக்கோள்களைச் சார்ந்து பணியாளரின் முன்னேற்றம் மற்றும் செயல்திறனை மதிப்பாய்வு செய்கிறது மேலும் அதைக் கண்காணிக்கிறது நான் தொடக்கத்தில் சொன்னது போல் எல்லோரும் இதற்கு உடன்பட்டு அவர்களின் சம்மதத்தைப் பெறுவது மிக முக்கியமானதாகும் அடுத்த செயல்முறை என்னவெனில் மதிப்பாய்வின் விளைவாக பணியாளரின் குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகளில் மாற்றங்களை உருவாக்குவது ஆகும் அத்தகைய இலக்குகளை அடையப் போகிற நபர்களுடன் கலந்தாலோசித்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் மாற்றத்தைச் செய்யலாம் குறிக்கோள்களினுடைய MBO சுழற்சியின் முடிவுகளை பொறுத்து நிறுவன செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதென்பது இதில் ஈடுபடும் இன்னொரு செயல்முறை ஆகும் நீங்கள் குறிக்கோள்களை நிர்ணயிக்கிறீர்கள் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட அத்தகைய குறிக்கோள்களின் அடிப்படையில் அந்த குறிக்கோள்களை அடையப் போகின்ற பணியாளர்களுடன் அல்லது நிறுவனத்தின் பணியாளர்களுடன் கலந்தாலோசிப்பதன் மூலம் நிறுவன செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதென்பது மிகவும் அவசியமானதாகும் MBO நன்மைகளில் முதலாவது நன்மை என்னவெனில் இது நிறுவனத்தின் குறிக்கோள்களை அதன் பணியாளர்களிடம் தெரிவிக்கிறது வேலை செயல்பாடுகள் பற்றி விளக்குகிறது ஆகவே நீங்கள் பணியாளர்களிடம் குறிக்கோள்களைப் பற்றி எடுத்துரைக்கிறீர்கள் அதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரையறுக்கிறீர்கள் பணியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சொல்கிறீர்கள் மிகப்பெரிய இலக்கு எப்படிப் பிரிக்கப்படுகிறது என்று அவர்களுக்குக் காட்டுகிறீர்கள் அடுத்த நன்மை என்னவெனில் பணியாளர்களின் தனிப்பட்ட இலக்குகளை நோக்கி பணிபுரிவதன் வாயிலாக அவர்களை நிறுவன குறிக்கோள்களை நோக்கியும் பணிபுரிய வைக்க உதவுகிறது ஏனெனில் அவர்களுடைய சொந்த கருத்துக்களும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அவர்களுக்கான முன்னுரிமையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இது பணியாளர்களை நிறுவனத்துடனும் அதன் குறிக்கோள்களுடனும் இணைந்தே இருக்க ஊக்குவிக்கிறது மேலும் நிறுவன இலக்குகளை நோக்கி வேலை செய்ய வைக்கிறது இது பணியாளர்களுக்கான செயல்முறையையும் நிறுவன முன்னேற்றத்தையும் அளிக்கிறது ஆகவே இது நிறுவனங்களுக்கும் அதன் பணியாளர்களுக்கும் அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களை நோக்கி செல்வதன் வாயிலாக தங்களை தாங்களே முன்னேற்றிக் கொள்ள உதவும் வகையிலான அமைப்பை அளிக்கிறது மேலும் இத்தகைய குறிக்கோள்களைப் பொறுத்து அவர்களுடைய தனிப்பட்ட செயல்திறனை மதிப்பிடுகிறது முழு நிறுவனத்தின் செயல்திறனையும் தொடர்ச்சியான மற்றும் முறைசார்ந்த அமைப்பில் நிர்வகிக்க இது உதவுகிறது செயல்திறனை முறைசார்ந்த அமைப்பில் நிர்வகிக்கலாம் செயலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காணப்படுகின்ற அல்லது சில மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு முறையும் ஒருவர் மீண்டும் குறிக்கோளுக்குத் திரும்பிச் சென்று அந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் அமைக்கப்பட்ட அல்லது நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களின் உதவியுடன் சரியான பாதையில் செல்ல வேண்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டு ஆகும் இது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது தற்போதைய காலங்களில் இது பல்வேறு நிறுவனங்களில் பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டு ஆனது கப்லன் மற்றும் நார்ட்டன் ஆகியோரால் 1996 ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது இது ஒரு செயல்திறன் மேலாண்மை அமைப்பாகும் மேலும் இது செயல்திறனை நிர்வகிக்கின்ற ஒரு செயல்திறன் அளவீட்டு அமைப்பாகும் சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டின் படி செயல்திறனை நிர்வகிக்கும் நோக்கங்களில் மூன்று முதன்மை நோக்கங்கள் உள்ளன அதில் முதலாவதாக இருப்பது வாடிக்கையாளர் ஆவார் சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டின் நோக்கத்தின் படி ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் வாடிக்கையாளரே முக்கியமானவர் ஆவார் எந்தவொரு நிறுவனத்தின் இலக்குகளுக்கும் வாடிக்கையாளரும் அவரின் தேவைகளும் தான் அவசியமான ஒன்றாகிறது இரண்டாவதாக இருப்பது செயல்பாடு சார்ந்த வணிக செயல்முறைகள் ஆகும் அத்தகைய இலக்குகளும் குறிக்கோள்களும் எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது என்பதில் இது கவனம் செலுத்துகிறது மூன்றாவதாக இருப்பது நிறுவனத்தின் வேலையை அதாவது இந்த இலக்குகளை நிர்வகிக்கும் வேலையைச் செய்கின்றவர்கள் அல்லது வாடிக்கையாளரின் தேவைகளுக்காக நிறுவனம் செய்ய வேண்டிய செயலை மேற்கொள்பவர்கள் ஆவர் சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டின் இரண்டாவது பகுதி இலக்குகளை குறிப்பிடுகிறது ஒரு நிறுவனத்தின் உயர் மட்டத்தில் உள்ள மூலோபாய குறிக்கோள்களானது பின்னர் வணிகங்கள் குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் போன்ற குறைந்த மட்டங்களுக்கு பொருத்தமான இலக்குகளாக மாற்றப்படுகின்றன ஆகவே இது மிகவும் முக்கியமானது இதைக் குறிப்பிடுவது மிகவும் அவசியமான ஒன்று இது மிக நன்றாக மேம்படுத்தப்பட்ட நன்றாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களால் செய்யப்படும் மேலாண்மை அமைப்பாகும் அதாவது MBO அமைப்பாகும் இந்த இலக்குகள் நன்கு வரையறுக்கப் பட்டிருக்கும் மேலும் இவை வணிகங்கள் குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் போன்ற குறைந்த மட்டங்களுக்கு பொருத்தமான இலக்குகளாக மாற்றப்படுகின்றன ஆகவே அனைத்தும் அடையக் கூடிய சிறு சிறு இலக்குகளாக பிரிக்கப்படுகிறது மூலோபாய குறிக்கோள்களை நிறுவனம் முழுவதிற்கும் ஒவ்வொரு மட்ட இலக்குகளாக மாற்றுகின்ற செயல்முறையானது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை நோக்கிச் செயல்பட வைப்பதில் பணியாளர்களை வழிநடத்துகிறது மற்றும் அவர்களை ஊக்குவிக்கிறது ஆகவே இது ஒவ்வொரு மட்டத்திலும் இத்தகைய இலக்குளில் கவனம் செலுத்துவது அதைப் பகிர்வது அல்லது பாதுகாப்பது போன்ற செயல்பாடுகள் இதில் ஈடுபடுகின்றன மேலும் நிறுவன செயல்பாடுகளைச் சார்ந்து இந்த இலக்குகளை அடைய உதவுகின்றவர்களின் தேவைகளைச் சார்ந்து இந்த மூலோபாய குறிக்கோள்கள் காணப்படுகிறது ஆகவே சமன் செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டின் மூலோபாயம் என்பது இப்படி தான் இருக்கும் இங்கே நோக்கமும் மூலோபாயமும் உள்ளது இந்த நோக்கம் மற்றும் மூலோபாயத்திற்கு பங்களிக்கும் வகையில் பல கண்ணோட்டங்கள் உள்ளன மேலும் இவை நோக்கம் மற்றும் மூலோபாயத்தால் வழிநடத்தப்படுகிறது இங்கே நிதி ரீதியான கண்ணோட்டம் உள்ளது நம்முடைய பங்குதாரர்களைத் திருப்திப்படுத்த நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது வெளிவரும் அவுட்புட்டில் அவர்கள் சௌகரியமாக உணருவதற்கு உதவுவதற்காக நாம் அவர்களுக்கு என்ன தர வேண்டும் என்பது இங்கே பார்க்கப்படுகிறது ஏனெனில் பங்குதாரர்கள் தான் நிறுவனத்தை உருவாக்குவதற்குப் பணம் வழங்கிகுகிறார்கள் அதனால் அவர்கள் லாபத்தை எதிர்பார்ப்பார்கள் சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டு எனப்படுகின்ற இந்த மதிப்பீட்டு அமைப்பில் இலாபம் தான் இன்றியமையாத உந்து சக்தியாக உள்ளது இந்த நோக்கம் மற்றும் மூலோபாயம் ஆனது நிறுவனத்தால் உருவாக்கப்படுகின்ற இலாபங்களை கொண்டு நிதி கண்ணோட்டத்தைச் சீர் செய்கிறது இன்னொரு கண்ணோட்டம் என்னவெனில் செயல்பாட்டுக் கண்ணோட்டம் ஆகும் நாம் எப்படிச் சிறந்து விளங்குகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் ஆகியவை இந்த கண்ணோட்ட அமைப்பின் கீழ் பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக இருப்பது நிறுவனத்தின் நோக்கங்களை அடைவதில் நமக்கு உதவுவதற்கு நம்முடைய பணியாளர்கள் எப்படி பங்காற்றுவார்கள் அவர்களுடைய வேலையும் அவர்களுடைய தேவைகளும் எப்படி நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மூலோபாயத்தோடு பொருந்துகின்றன என்பதில் கவனம் செலுத்துகிறது இவை அனைத்துமே சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டை செயலாக்குகின்றன சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் இங்கே பாருங்கள் இங்கே மிகப்பெரிய குறிக்கோள் ஒன்று உள்ளது அந்த குறிக்கோளின் அளவு முறை அல்லது மெட்ரிக் அளவு தரப்பட்டுள்ளது அடுத்து இலக்கு தரப்பட்டுள்ளது ஆகவே மிகப்பெரிய குறிக்கோளானது பிரிக்கப்பட்டு இங்கே சிறு சிறு இலக்குகளாக உள்ளன இங்கே பாருங்கள் மிகப்பெரிய இலக்கிற்குப் பங்களிக்கும் வகையில் 1234 எனச் சிறிது சிறிதாக குறிக்கோள் பிரிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக இந்த முக்கிய குறிக்கோளை அடைய உதவும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் தரப்பட்டுள்ளன சமன்செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டிற்கென சில திறனாய்வுகள் உள்ளன இந்த சமன்செய்யப்பட்ட ஸ்கோர் கார்டைப் பயன்படுத்தி மிகவும் அசௌகரியமாக உணர்கின்றவர்களும் இருக்கிறார்கள் காரணம் இதற்கான விளக்கம் மற்றும் அதன் நடைமுறையாக்கம் தொடர்பான பிரச்சனைகள் காலம் மற்றும் செயல்படுத்தும் அளவு தொடர்பான பிரச்சினைகள் ஆகியவை தான் இது தனிப்பட்ட ஒன்று என அவர்கள் உணர்கிறார்கள் மேலும் இது ரிப்போட்டிங் டூலாகவும் உள்ளது இது வணிக நடவடிக்கைகளிலிருந்து பணியாளர்களைத் திசை திருப்புகிறது ஏனென்றால் ஸ்கோர்கார்டை பூர்த்தி செய்வதென்பது மிக நீண்ட கால வரையறைக்கு உட்பட்ட சலிப்பூட்டுகின்ற ஒரு செயல்பாடாகும் இது அதிக காலம் எடுப்பதாக சிலர் எண்ணுகிறார்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதில் பற்றாக்குறை ஏற்படுவதும் இதற்குக் காரணமாகிறது மேலும் இதன் விளைவுகளையும் முடிவுகளையும் வெளிப்படுத்துவது மிகவும் கடினமான ஒன்றாகும் உங்களுக்கேத் தெரியும் செயல்பாடு A ஆனது நிச்சயமாகச் செயல்பாடு B க்கு செல்ல வழிவகுக்கும் என்று உங்களால் எப்போதும் சொல்ல முடியாது ஆகவே மதிப்பீட்டுக் கருவிகளின் பல நன்மைகளும் தீமைகளும் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த ஸ்லைடை இடைநிறுத்தி இதை நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்குப் பரிந்துரைக்கிறேன் செயல்திறனுடைய ஃபீட்பேக் என்பது செயல்திறன் மதிப்பீடுகளில் மிக முக்கியமான பகுதியாகும் தகவல்தொடர்புக்கான வாய்ப்பை அளிப்பதே இப்போது நான் உங்களிடம் சொன்ன செயல்திறன் பற்றிய ஃபீட்பேக்கின் நோக்கம் ஆகும் இதில் டாப் டவுன் ஃபீட்பேக் மற்றும் அப்வார்டு ஃபீட்பேக் ஆகிய வகைகள் உள்ளன அவை ஒரே திசையை குறிப்பிடுவதாக இருக்கக் கூடும் அதனால் குறைபாடுடையதாக கருதப்படுகிறது அதுவே 360° ஃபீட்பேக் வகையானது மிகச் சிறந்ததென சொல்லப்படுகிறது ஆனால் இந்த 360° ஃபீட்பேக்கை நிர்வகிக்கத் தேவையான நேரத்திலும் வளங்களிலும் சில பிரச்சனைகள் உள்ளன மேலும் சுய மதிப்பீடு என்பது மற்றொரு வகை ஃபீட்பேக் ஆகும் இப்போது நான் உங்களிடம் காட்டுகின்ற இந்த கடைசி ஸ்லைடில் இருப்பது செயல்திறனை மதிப்பிடுதல் ஆகும் வெற்றிகரமான செயல்திறன் வாயிலாக நீங்கள் எதை அர்த்தப்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப் படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கிரிட்டெரியாக்களையும் தரநிலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக இந்த கிரிட்டெரியாக்களை இணைத்து வேலை பகுப்பாய்வுகளை நடத்த வேண்டும் அதன் பின்னர் இந்த தரநிலைகள் மற்றும் கிரிட்டெரியாக்களை மதிப்பீட்டுக் கருவியுடன் இணைக்க வேண்டும் அதன் பின்னர் இந்த தர நிலைகளை எழுத்துப்பூர்வ முறையில் பணியாளர்களுக்குத் தெரிவித்து அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதன் பின்னர் முடிந்தவரைத் தரவரிசையைச் சுருக்கமாகக் குறிப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும் மேலும் ஒரே ஒரு காம்போனெண்ட்டாக உள்ள மேற்பார்வை மதிப்பீடுகளைப் பயன்படுத்தலாம் இந்த கிரிட்டெரியாவில் அளவு ரீதியான உணரத்தக்க அளவிடக்கூடிய காம்போனெண்ட் இருக்க வேண்டும் அடுத்ததாக மதிப்பீட்டுக் கருவிகளைச் சரியாகப் பயன்படுத்துவதற்கு மேற்பார்வையாளர்களைப் பயிற்றுவிக்க வேண்டும் மேலும் மதிப்பீட்டாளர்களுக்கு அவர்கள் மதிப்பிடுகின்ற பணியாளர்களுடன் குறிப்பிடத்தக்க வகையில் அன்றாடம் தொடர்பு கொள்ள அனுமதி தர வேண்டும் அப்படி செய்வதால் மதிப்பீட்டாளர்களால் முடிந்தவரை மிகத் துல்லியமாக பணியாளர்களை மதிப்பீடு செய்ய முடியும் இதோடு தொடர்புடைய இன்னும் சில விஷயங்கள் உள்ளன நான் அடுத்த அமர்வில் இதைத் தொடருகிறேன் அடுத்த அமர்வில் பயிற்சி மற்றும் மேம்பாடு பற்றியும் பார்க்கலாம் எனவே நான் சொல்வதைக் கேட்டதற்கும் பொறுமையாகக் கவனித்ததற்கும் மிக்க நன்றி மேலும் அடுத்த அமர்வில் நாம் பயிற்சி பற்றிப் பார்ப்போம் இந்த அமர்வை இதோடு முடித்துக் கொள்வோம் பயிற்சி மற்றும் மேம்பாடு என்ற தலைப்பு மூலம் அடுத்த வகுப்பை நாம் தொடங்குவோம்